மூன்றாவது செயல்பாடு பதிவாகும் முறையான பதிவு தேவைப்படாத சில ஐபி கள் குறித்து நாம் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறோம் பதிப்புரிமை என்பது அது உருவாக்கப்பட்ட உடன் பாதுகாக்கப்படுகிறது முத்திரைகள் மற்றும் வடிவமைப்பு போன்றவைகளுக்குப் பதிவுகள் தேவை காப்புரிமைகளுக்குப் பதிவு தேவைப்படுகிறது மேலும் காப்புரிமைகளைத் தாக்கல் செய்ய ஐ பி மையம் ஈடுபட வேண்டிய சில தொடர் நடவடிக்கைகள் உள்ளன முதல் கட்ட நடவடிக்கை நாம் கடந்த வார வகுப்பில் விவாதித்தது போல ஒரு செயல் படும் வெளிப்பாட்டினைப் பெறுவது இந்த செயல்படும் வெளிப்பாடு என்பது ஐடிஎஃப் என அறியப்படும் ஒரு கண்டுபிடிப்பு வெளிப்படுத்துதல் படிவத்தை நிரப்புவதன் மூலம் செய்யப்படுகிறது இந்தக் கண்டுபிடிப்பு வெளிப்படுத்துதல் படிவத்தை அடிப்படையாகக் கொண்டு காப்புரிமை தகுதி தேடல் அறிக்கை உருவாக்கப்பட்டுக் கண்டுபிடிப்பானது அறிவுசார் சொத்து அலுவலகத்தின் தீவிரப் பார்வைக்குத் தாக்குப்பிடிக்குமா என்பது கண்டறியப்படுகிறது அதன்பின்பு ஒரு தற்காலிக விவரக்குறிப்பை சமர்ப்பிப்பதா அல்லது முழுமையான விவரக் குறிப்பைத் தாக்கல் செய்வதா என்பது குறித்த முடிவு எடுக்கப்படுகிறது சில சந்தர்ப்பங்களில் ஒரு தற்காலிகத் தாக்கல் அதிக பொருள் பொதிந்ததாக இருக்கக் கூடும் இதை நாம் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறோம் சில சந்தர்ப்பங்களில் ஒரு முழுமையான தாக்கல் என்பதே நாம் செல்லக்கூடிய மிகச்சிறந்த பாதையாக இருக்கக்கூடும் மேலும் இறுதியாக வெளிநாட்டுச் சந்தைகளில் நுழைவதா வேண்டாமா என்பது குறித்த முடிவு எடுக்க வேண்டும் அதனால் வெளிநாடுகளில் காப்புரிமையைத் தாக்கல் செய்ய பி சி டி விண்ணப்பம் மூலம் செய்யலாமா அல்லது மாநாட்டு விண்ணப்பம் மூலம் செய்யலாமா என்பது குறித்து முடிவு எடுக்க வேண்டும் இப்போது இவை தான் ஒரு ஐபி மையத்தின் பதிவு தொடர்பான செயல்பாடுகள் ஐபி மையமானது ஐபியைப் பராமரிக்கும் வேலையிலும் இருந்தது எனவே பதிவுகளைப் பராமரிப்பது என்பது அடிப்படை செயல்பாடு ஆகும் எனவே தாக்கல் செய்யப்பட்ட ஐபிகள் குறித்த அனைத்து ஆவணங்களும் வைக்கப்படுகின்றன அப்போது தான்புதுப்பித்தல்கள் சரியான நேரத்தில் செய்யப்படும் ஐபியானது சரண் செய்யப்பட வேண்டுமானால் அதாவது சில சந்தர்ப்பங்களில் வணிக மதிப்பு இல்லாமல் இருக்கும்போது தொடர்ந்து புதுப்பித்தல் அவசியம் இல்லாமல் போகிறது எனவே அத்தகைய சந்தர்ப்பங்களில் ஐபியை சரண் செய்துவிடமுடியும் மேலும் புதுப்பித்தல் கட்டணம் செலுத்தாமல் இருக்கும்போது அது கைவிடப்பட்டதாகக் கொள்ளப்படுகிறது மேலும் சில சந்தர்ப்பங்களில் ஏதோ ஒரு காரணத்திற்காக விண்ணப்பம் தாக்கல் செய்யப்பட்டு இருக்கலாம் ஆனால் வணிக மதிப்பு எதுவும் ஏற்படாத போது அல்லது அந்த விண்ணப்பம் குறித்த வணிக சாத்தியம் எதுவும் இல்லாத போது விண்ணப்பங்களைத் திரும்பப் பெறவும் இயலும் எனவே ஐபி களைத் தாக்கல் செய்வது என்பது நிறைய பதிவுகளைப் பராமரிப்பதை உள்ளடக்கியதாக இருக்கும் மேலும் ஒரு பல்கலைக்கழகத்தின் போர்ட்போலியோ வளரும் போது அதை நிர்வகிக்க மென்பொருள் போன்ற சில கருவிகளும் உங்களுக்குத் தேவைப்படும் பராமரிப்புப் பணியானது ஆவணங்களின் பாதுகாப்பைத் தவிர ஏற்கனவே வழங்கப்பட்ட ஐ பி களின் உரிமம் வழங்கலையும் உள்ளடக்கியது இப்போது உரிமங்கள் பிரத்தியேக உரிமங்களாக இருக்கலாம் அல்லது பிரத்தியேகமில்லாத உரிமங்கள் ஆகவும் இருக்கலாம் பிரத்தியேகம் அல்லாத உரிமங்களில் பல்கலைக்கழகங்கள் ஆராயக்கூடிய மாதிரிகளில் ஒன்று திறந்த உரிம மாதிரி இதன்படி தொழில்துறை நபர்களுக்குக் கண்டுபிடிப்பை எடுத்துப் பயன்படுத்துவதற்கு அனுமதி வழங்கப்படுகிறது ஆனால் கண்டுபிடிப்பு வணிகமயமாக்கப்பட்ட பின்பு அதன் மூலம் வருமானத்தை ஈட்டத் தொடங்கிய பின்பு அவர்கள் அதைப் பல்கலைக்கழகத்துடன் பகிர்ந்துகொள்ள ஆரம்பிக்கின்றனர் எனவே திறந்த உரிம மாதிரிகள் உள்ளன அவை ஆராயப்படக் கூடியவை மேலும் இந்த உரிமம் வழங்குதல் என்பது காப்புரிமைகளின் கூட்டமைப்பு மூலமும் நடைபெறலாம் இதில் ஒரு குறிப்பிட்ட தொழில்நுட்பம் தொடர்பான காப்புரிமைகளின் வெவ்வேறு உரிமையாளர்கள் தங்களுக்குள் மாற்று உரிமங்களை வழங்கிக் கொள்வது என்ற புரிதலுடன் தங்களது காப்புரிமைகளை ஒன்று சேர்த்து கூட்டாக வைத்துக்கொள்கிறார்கள் இப்போது ஐபி மையத்தின் பராமரிப்புப் பணியானது உரிமம் வழங்குதலைத் தாண்டிச் செல்கிறது இதனால் வழக்கு என்று குறிப்பிடப்படும் அமலாக்கத்தையும் செய்கிறது காப்புரிமைகளால் பாதுகாக்கப்பட்ட உங்கள் தொழில் நுட்பத்தைப் பிறர் பயன்படுத்துவதை நீங்கள் தடுக்கக் கூடிய ஒரே வழி வழக்குத் தொடுத்து உங்கள் காப்புரிமையைப் பயன்படுத்துவதைத் தடுக்க நீதிமன்றத்திலிருந்து உத்தரவைப் பெறுவது ஆகும் இப்போது இது இரண்டு வழிகளில் நிகழலாம்ஒன்று சில சந்தர்ப்பங்களில் உங்கள் ஐபி யைப் பயன்படுத்துபவருக்கு ஒரு நிறுத்தம் மற்றும் விலக்கு அறிவிப்பைத் தருவது விவேகமாக இருக்கும் அதாவது அவர் செய்வதைத் தொடரக்கூடாது ஏனென்றால் அது உங்கள் உரிமையால் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது இதை அந்த நபருக்கு அறிவுறுத்துவது அவசியம் இப்போது முதலில் ஒரு அறிவிப்பைத் தாக்கல் செய்ய வேண்டுமா அல்லது நேரடியாகச் சென்று மீறல் வழக்கு தாக்கல் செய்யலாமா என்பது குறித்த முடிவைத் தொழில்முறை நிபுணர் எடுக்க வேண்டும் எனவே மீறல் வழக்குகள் என்பவை எவை என்றால் ஒரு நபரிடம் உங்கள் காப்புரிமையின் எல்லையை மீறுவதை நிறுத்துமாறு சொல்வதற்கு நீதிமன்றத்தில் நீங்கள் தாக்கல் செய்யக் கூடிய வழக்குகள் அவை ஒரு ஐபி மையத்தின் அமலாக்கச் செயல்பாட்டின் ஒரு பகுதியாக வரக்கூடிய அறிவிப்பு வழக்கு களாகவும் இருக்கலாம் இப்போது பாதுகாப்பு தேவைப்படுவது ஆராய்ச்சியின் வெளிப்பாட்டுக்குத் தான் என்பதைப் பார்த்தோம் ஆனால் ஆராய்ச்சியின் வெளிப்பாடு என்பது ஆராய்ச்சிக்கான செலவு எனப்படும் உள்ளீட்டைப் பொறுத்ததே ஆகும் எனவே ஒரு வரவு செலவுத் திட்டம் இருந்தாலொழிய அல்லது ஆராய்ச்சி செயல்பாடுகள் இருந்தால் ஒழிய அந்த ஆராய்ச்சிச் செயல்பாட்டில் இருந்து வெளிவரக்கூடிய ஐபி என்று எதுவும் இருக்காது எனவே ஒரு ஐபி மையம் தேவை என்ற உந்துதல் இருக்கும் போது அல்லது காப்புரிமைகள் தேவை என்ற உந்துதல் இருக்கும் போது அல்லது நிறைய காப்புரிமைகள் தாக்கல் செய்யப்பட வழங்கப்பட வணிகமையமாக்கப்படத் தேவை இருக்கும்போது இதை நீங்கள் கண்டு கொள்வீர்கள் இந்த அளவுகோலைக் குறித்து ஒரு உந்துதல் இருந்தாலும் காப்புரிமைகள் என்பவை நடந்துகொண்டிருக்கும் ஆராய்ச்சியின் அளவைக் கணிப்பதற்கான ஒரு அளவுகோலாக இருப்பதால் நீங்கள் நாணயத்தின் மறுபக்கத்தைப் பார்க்கும்போது ஆராய்ச்சியில் முதலீடு என்பது தேவையாக இருக்கிறது என்பதைப் புரிந்து கொள்ள முடியும் பல்கலைக்கழகத்திற்குள் ஆராய்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்க வேண்டும் மேலும் ஊக்குவிப்பது குறித்த யோசனை ஏனென்றால் அது ஆராய்ச்சிக் கலாச்சாரத்தை உருவாக்குவதோடு அதற்கு வசதியையும் ஏற்படுத்தித் தருகிறது எனவே நீங்கள் காணக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் ஐபி பாதுகாப்பை ஊக்குவிப்பதன் மூலம் ஆராய்ச்சி எவ்வாறு நடத்தப்படுகிறது என்பதில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்த முடியும் எனவே உள்ளீட்டுப் பகுதியானது ஆராய்ச்சி நேரம் அதில் பயன்படுத்தப்படும் வளங்கள் மற்றும் திறமை ஆகியவற்றை உள்ளடக்கியது ஐபி பாதுகாப்பு என்பது ஆராய்ச்சியின் முடிவுகளைப் பாதுகாக்கும் வெளியீடாகும் இப்போது வெளியீடு என்பது வெவ்வேறு இடங்களில் இருக்கக்கூடும் இது வெளியீட்டுக்கு முன்னர் கண்டு பிடிக்கப்பட வேண்டிய ஆராய்ச்சிப் பணிகளில் இருக்கக்கூடும் இது பிஹெச்டிPh d ஆய்வறிக்கைகளில் இருக்கக் கூடும் இது ஆலோசனைத் திட்டங்களில் இருக்கலாம் இது தொழில்துறை உடனான கூட்டு முயற்சிகளில் இருக்கலாம் இது பிற நிறுவனங்கள் மற்றும் ஆராய்ச்சி மையங்களுக்கு இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ள ஏற்பாட்டில் இருக்கலாம் எனவே ஐபி என்பது இவ்வாறான எந்த இடத்திலிருந்தும் வெளிவரக்கூடும் எனவே இங்குதான் ஐபி மையம் இவை எவற்றிலிருந்தாவது ஐபி வெளிப்படுகிறதா என்பதைக் கண்காணித்துக் கொண்டிருக்கும் இப்போது ஒரு ஐபி மையத்தின் நோக்கம் என்ன ஆராய்ச்சி வணிகமயமாக்கல் தான் அதன் முக்கியக் குறிக்கோள் என்று நாம் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம் மேலும் ஆராய்ச்சியே இல்லை என்றாலும் கூட சில சந்தர்ப்பங்களில் ஆசிரியர்களோ அல்லது மாணவர்களோ ஐபி யால் கணிக்கக் கூடிய ஒரு விஷயப் பொருளைக் கொண்டு வரலாம் அதற்கு ஐபி மையம் வசதி ஏற்படுத்தித் தரலாம் எனவே ஐபி மையத்தின் குறிக்கோள் மெய்ப் படுவதற்கு ஐபி மையம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்தான தெளிவான வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்கவேண்டும் மேலும் ஐபி மையத்தின் குறிக்கோள்கள் மேற்கொண்டுள்ள பணி மற்றும் இலக்குகள் குறித்த தெளிவான அறிகுறிகள் இருக்க வேண்டும் இப்போது இது வழக்கமாக ஐபி கொள்கை அறிவுசார் சொத்து கொள்கை அல்லது அறிவுசார் சொத்து உரிமைக் கொள்கை எனப்படும் ஆவணத்தில் கைப்பற்றப்படுகிறது இப்போது ஒரு நிறுவனத்திற்கு ஐபி கொள்கை என்ன செய்ய முடியும் என்பது குறித்த அறிவுசார் சொத்து கொள்கையைப் பார்ப்போம் ஒன்று இது ஒரு நிறுவனத்தின் ஆராய்ச்சி முயற்சிகளுக்கு ஒத்திசைக்க முடியும் ஒரு நிறுவனத்தில் வெவ்வேறு துறைகள் இருக்கலாம் அனைத்தும் வெவ்வேறு வகையான திட்டங்கள் மற்றும் ஆராய்ச்சிப் பணிகளில் ஈடுபடுகின்றனர் இந்தக் கொள்கை அவற்றை எல்லாம் ஒத்து இசைக்கச் செய்ய முடியும் ஏனெனில் கொள்கை அனைவரிடமும் பேசப் போகிறது இது ஆராய்ச்சியில் ஈடுபடுவதால் ஏற்படும் நன்மைகள் என்ன என்பதை அவர்களுக்குச் சொல்லப் போகிறது ஆராய்ச்சி வணிக மயமாக்கப்பட்டால் அதன் பின்னர் வருவாய் பகிர்வு அல்லது இலாபப் பகிர்வு இருக்கப்போகிறது மேலும் இது பொதுவாகப் பகிரப்படும் வார்த்தைகளில் எழுதப்பட்டு இது பல்கலைக்கழகத்தில் உள்ள அனைவருக்கும் பகிரப்படக் கூடிய ஒரு ஆவணமாக இருக்கும் இதனால் ஆராய்ச்சியைப் புரிந்து கொள்வதிலும் அதன் வணிக மயமாக்கலிலும் அனைவரும் ஒரே மட்டத்தில் இருப்பார்கள் என்பதைச் சொல்லப் போகிறது இப்போது இது ஐபி மையத்தின் பணியை நிறுவனத்தின் நோக்கத்துடன் இணைக்கவும் உதவும் இப்போது நாம் பொதுவாகப் பார்த்தவரையில் ஒரு நிறுவனத்தின் குறிக்கோள்கள் கற்பித்தல் மற்றும் ஆராய்ச்சி என்று இருக்கும் இவை பெரும்பாலான உயர்கல்வி நிறுவனங்கள் கொண்டிருக்கக்கூடிய குறிக்கோள்கள் ஆகும் இப்போது ஒரு ஐபி மையத்தின் பணி நிறுவனத்தின் நோக்கத்துடன் ஒத்ததாக இருக்க வேண்டும் எனவே ஐபி மையம் என்ன செய்கிறது என்பது நிறுவனம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதோடு சீரமைப்பில் இருக்க வேண்டும் என்று நாம் சொல்கிறோம் எனவே இது ஐபி கொள்கையில் தெளிவாக வெளிவர வேண்டும் ஐபி கொள்கையானது ஆராய்ச்சி வெளியீட்டின் தரம் மற்றும் அளவையும் பாதிக்கும் இப்போது கொள்கை என்பது எவ்வாறு அதைச் செய்ய முடியும் என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம் ஏனென்றால் கொள்கை எதிர்காலத்திற்கான பாதையை வரைபடமாகக் காட்டக் கூடியது மற்றும் நல்ல நடைமுறைகளைக் கைப்பற்றி வைத்திருக்கும் ஆவணமாகவும் அறியப்படுகிறது ஐபி கொள்கையில் நீங்கள் ஆராய்ச்சிக்கான தாங்கு சட்டங்களாகக் காப்புரிமைகள் தாக்கல் செய்யப்படும் என்று குறிப்பிடும்போது மேலும் அவை வணிகமயமாக்கப்படும்போது அந்த வருமானம் கண்டுபிடிப்பாளர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படும் என்றும் குறிப்பிடும்போது அதுவே தங்களது ஆராய்ச்சி வெளியீட்டின் தரத்தையும் அளவையும் குறித்து கவனத்துடன் இருக்க மக்களுக்கு ஒரு ஊக்குவிப்பாக அமைந்துவிடுகிறது இப்போது கொள்கை ஆவணம் ஆனது மையத்தின் பணி அறிக்கையை வார்த்தை பிசகாமல் சொல்வதாக இருக்கலாம் இப்போது ஐபி மையம் என்பது சேவை செய்கிறது பெரும்பாலான ஐபி மையங்களில் வணிகமயமாக்கல் மூலம் வருவாய் ஈட்டத் தொடங்கும்வரை ஐபிஎம் செல் நிறுவனத்தின் முழு மானியத்துடன் இயங்குகிறது ஐபி மையமானது வேலைவாய்ப்புகளை உருவாக்குவது வளர்ச்சிக்கான பாதைகளை வைத்திருப்பது ஆகியவற்றின் மூலம் பொருளாதார வளர்ச்சியையும் உருவாக்குகிறது மேலும் ஐபி மையமானது பல்கலைக்கழகத்திற்கும் தொழில் துறைக்கும் நடுவே ஒரு வசதி மையமாகவும் செயல்படுகிறது ஒரு மையத்தின் பணி அறிக்கை என்பது வழக்கமாக இப்படி இருக்கக் கூடும் நிறுவனத்தின் ஆராய்ச்சி முடிவுகளை வணிகப் பயன்பாடு வாடிக்கையாளர் வளர்ச்சி மற்றும் பொது நன்மையின் பொருட்டுத் தொழில் துறைக்கு மாற்ற ஆராய்ச்சியாளர்களுக்கு சேவை செய்து உதவுவது இது மிகவும் பரந்த அளவில் சொல்லப்பட்ட ஒரு பணி அறிக்கை ஆனால் இது எந்த ஒரு ஐபி மையமும் தனது பணி அறிக்கையாக வைத்துக் கொள்ளக் கூடிய ஒன்று இப்போது ஐபி கொள்கையானது கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் சமூகப் பொறுப்பு ஆகும் இப்போது ஐபி மையங்கள் ஒரு கல்விச் சூழலில் உள்ள வணிக அலுவலகங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் ஆனால் அவர்களது சமூகப் பொறுப்புப் பகுதி நன்கு வெளிப்படுத்தப்பட்டால் அவர்கள் சமூகப் பொறுப்புணர்வு நிதிக்குத் தகுதியுடையவர்களாக மாறக்கூடும் மேலும் அவர்கள் அங்குள்ள மற்ற நிதிகளுக்கும் தகுதி பெறலாம் ஐக்கிய நாடுகள் சபையால் நிர்ணயிக்கப்பட்டுள்ள 2030 ஆம் ஆண்டுக்கான நிலையான அபிவிருத்தி இலக்குகளுடனும் இசைவில் இருக்கக் கூடியது இது ஐக்கிய நாடுகள் சபை அதன் நிலையான இலக்குகள் எவை என்பதைத் தெளிவாகத் தெரிவித்துள்ளது எனவே சமூகப் பொறுப்புணர்வு என்பது ஐபி மையங்களின் பங்கு சமூகத்திற்கும் பயன்தரும் வகையில் இருக்குமாறு செய்துவிடும் எனவே நாம் காப்புரிமைகளைத் தாக்கல் செய்வதையும் அவற்றை வணிகமயம் ஆக்குவதையும் மட்டும் பார்க்கவில்லை ஆனால் ஒரு நிறுவனத்தின் ஆராய்ச்சி நடவடிக்கைகளில் ஒரு சமூகப் பொறுப்பும் இருக்கிறது இது ஐபி கொள்கையில் தெளிவாக வரையறுக்கப்பட வேண்டும் மேலும் பல்கலைக்கழகமானது சமூக நலனை மனதில் கொண்டு பொதுமக்களுக்கு ஆர்வமாக இருக்கக்கூடிய விஷயங்களில் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் இப்போது ஐபி கொள்கையில் என்ன இருக்கும் இப்போது ஒரு ஐபி கொள்கையின் கட்டமைப்பைப் பார்ப்போம் ஐபி கொள்கை ஒரு முன்னுரையுடன் தொடங்கும் அதற்குக் குறிக்கோள்கள் இருக்கும் அதற்குத் தெளிவு படுத்தும் வரையறைகள் இருக்கும் பதிப்புரிமை என்றால் என்ன காப்புரிமை அறிவுசார் சொத்துரிமை என்றால் என்ன இது பல்வேறு வரையறைகள் ரகசியத் தகவல்களைக் கொண்டிருக்கும் இது ஐபியின் உரிமையைப் பற்றிய ஒரு ஏற்பாட்டைக் கொண்டிருக்கும் யார் ஐபியின் உரிமையாளர் என்பது குறித்துச் சொல்லும் மேலும் இங்கு வேறுபாடு குறிக்கப்பட்டு இருக்கலாம் பதிப்புரிமையைப் பொருத்தவரை அதை உருவாக்கிய பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்குச் சொந்தம் என்று நிறுவனம் சொல்லக்கூடும் ஆனால் காப்புரிமைகளைப் பொறுத்தவரையில் நிறுவனமே அந்த உரிமையைக் கொண்டிருக்கிறது எனவே இந்த உரிமைகளின் உருவாக்கம் மற்றும் உரிமை உடைமையில் உள்ள வேறுபாடுகளை அறிந்து உங்கள் நிறுவனம் உருவாக்கக்கூடிய மாறுபாடுகள் இவை எனவே ஐபி கொள்கையானது பல்கலைக்கழகத்தின் ஒவ்வொரு பங்குதாரருக்கும் அறிவுசார் சொத்துரிமையின் உரிமையைப் பற்றி மிகவும் தெளிவு படுத்தும் விதமாக ஒரு அறிக்கையைக் கைப்பற்ற வேண்டும் ஐ பி நிர்வாகம் ஐபி மேலாண்மை என்று நாம் அழைக்கக் கூடியது வெளிப்பாடுகள் எவ்வாறு சேகரிக்கப்பட வேண்டும் என்பது தெளிவாக வரையறுக்கப் பட வேண்டிய ஒன்று என்று செல்கிறது ஐபி கமிட்டி என்று ஒன்று இருக்க வேண்டும் அது ஐபியைத் தாக்கல் செய்வதற்குச் செய்யப்பட வேண்டிய முதலீடு குறித்து முடிவெடுக்கக் கூடியதாக இருக்க வேண்டும் மேலும் அந்தக் கமிட்டி கண்டுபிடிப்பானது உள்நாட்டில் பாதுகாக்கப்பட வேண்டுமா அல்லது வெளிநாடுகளிலும் பாதுகாக்கப்பட வேண்டுமா என்பது குறித்தும் நிகழ்வுகளைப் பார்க்கும் இந்த ஐபி கமிட்டியானது பொதுவாகப் பேராசிரியர்களால் உருவாக்கப்பட்டிருக்கும் ஐபி தொடர்பாக ஏதாவது முடிவு எடுக்க வேண்டிய தேவை ஏற்படும் போது இவர்கள் ஒன்று கூடுவார்கள் இப்போது வெளிப்பாட்டின் மதிப்பீடு என்பதும் மீண்டும் ஐபி நிர்வாகத்துடன் தொடர்புடையதாக ஐபி மையத்தால் செய்யப்படுகிறது மேலும் வெளிநாட்டு விண்ணப்பம் ஆனது அதாவது நாம் பிசிடி தாக்கல் என்று கூறுவது இதுவும் ஐபி கொள்கையில் வழங்கப்பட வேண்டிய ஒன்று புதுப்பித்தல்கள் நிலை மாற்றங்கள் பணிகள் ஆகிய அனைத்தையும் ஐபி கொள்கை தெளிவாக எடுத்துக் கூறுவது அவசியமாகிறது நிலை மாற்றம் குறித்த பகுதி என்பது ஒரு ஐபி கொள்கையில் பெரும்பாலும் புறக்கணிக்கப்படும் ஒன்றாக இருக்கிறது வழக்கமான முறையில் காப்புரிமைகள் தாக்கல் செய்யப்படும் போது அதாவது முதலில் தற்காலிக காப்புரிமை ஏதோ ஒரு அவசர சூழ்நிலையால் அவசரமாகத் தாக்கல் செய்யப்படுகிறது எனவே நீங்கள் ஒரு தற்காலிகக் காப்புரிமையைத் தாக்கல் செய்கிறீர்கள் பின்பு முழுமையான காப்புரிமையை அதைப் பின்தொடர்ந்து தாக்கல் செய்கிறீர்கள் இதற்கான காலம் ஒரு 12 மாத காலம் ஆகலாம் இத்தகைய சந்தர்ப்பங்கள் இருக்கக்கூடும் எனவே தற்காலிகக் காப்புரிமையானது ஒரு அவசர கால நிலையில் தாக்கல் செய்யப்பட வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் ஐபி கொள்கை என்பது தெளிவாக எடுத்துச் சொல்லலாம் அதாவது ஒரு முழுமையான காப்புரிமை தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பு காப்புரிமை தகுதித் தேடல் செய்யப்பட வேண்டும் என்பதைச் சொல்லலாம் இப்போது காப்புரிமை ஆராய்ச்சி என்பது காப்புரிமையின் வணிகமயமாக்கலாகச் செயல்படுகிறது இது ஐபி யின் தரத்தினால் இருக்கலாம் ஒரு ஐபியின் தரத்தை ஆய்வு செய்யும் திறன் தொழில்துறைக்கு இருப்பதாக அறியப்படுகிறது ஐபியின் தரம் மோசமாக இருந்தாலோ அல்லது தொழில் துறையின் கணிப்பில் இந்தக் காப்புரிமைகள் செயலாக்கத் தக்கவை அல்ல என்று நினைத்தாலோ அல்லது தொழில் துறை இந்தக் காப்புரிமைகளைச் சுற்றிவளைத்து வேலை செய்ய வழி இருக்கிறது என்று நினைத்தாலோ அது ஒரு பல்கலைக்கழகத்துடன் கூட்டுச் சேர விரும்புவதில்லை எனவே இந்த காரணங்களினால் கண்டுபிடிப்பைத் திறம்படப் பிடிக்கும் வகையில் காப்புரிமை தாக்கல் செய்யப்பட வேண்டும் மேலும் ஒரு முடிவெடுத்து ஒரு தணிக்கை செய்யப்பட வேண்டும் அதாவது நாம் காப்புரிமை தகுதித் தேடல் அறிக்கை என்று குறிப்பிடும் அறிக்கையானது ஒரு தற்காலிகக் காப்புரிமை முழுமையான காப்புரிமையாக மாறுவதற்கு முன்பு உருவாக்கப்பட வேண்டும் உரிமம் வழங்குவதன் மூலம் வணிகமயமாக்குவதற்கு உள்ள பல்வேறு வழிமுறைகள் என்ன என்று எடுத்துச் சொல்வதன் மூலம் வணிக மயமாக்கலுக்கும் இந்தக் கொள்கை உதவும் மேலும் திறந்த உரிமம் என்பது பொது நிதியால் இயங்கும் பல்கலைக்கழகம் கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு மாதிரி என்று நான் ஏற்கனவே பரிந்துரைத்தேன் தொழில்நுட்பப் பரிமாற்றம் என்பதைப் பொறுத்தவரை அது நிகழக் கூடிய வழிமுறைகள் என்ன என்பதையும் மற்றும் அதன் பரவல் குறித்தும் ஐபி கொள்கை சொல்கிறது ஏனென்றால் பரவல் என்பது கண்டுபிடிப்பை வணிகமயமாக்க அல்லது எங்கும் வியாபிக்கச் செய்யக்கூடிய ஒரு வழியாகும் ஆவணங்களைப் பராமரித்தல் என்பது ஐபி கொள்கையில் கணக்கிட்டுச் சொல்லக்கூடிய ஒரு செயல்பாடாகும் இது பதிவுகள் எவ்வாறு வைக்கப்படும் அவை எங்கு சேமிக்கப்படும் அவை மையமாக நிர்வகிக்கப்படுமா என்பது குறித்துச் சொல்ல வேண்டும் இரகசியத்தன்மை ஐபி நிறைய ரகசியத் தகவல்களை உள்ளடக்கி இருப்பதால் மூன்றாம் தரப்பினருக்கு வெளிப்படுத்துவது குறித்து நீங்கள் ஒரு கொள்கையை வைத்திருக்க வேண்டியிருக்கும் ஏனென்றால் ஒரு வெளிப்படுத்துதல் ஒப்பந்தத்தால் பாதுகாக்கப்படும் ஒவ்வொரு வெளிப்பாடும் காப்புரிமையைச் செல்லாததாக ஆக்கவோ அல்லது காப்புரிமையின் புதுமைத் தன்மையைக் கொல்லவோ பயன்படாது எனவே வெளிப்படுத்துதல் ஒப்பந்தத்தின் மூலம் வரக்கூடிய அனைத்து வெளிப்பாடுகளும் பாதுகாக்கப்பட்டவை ஒரு கண்டுபிடிப்பின் புதுமைத் தன்மையை அவை பாதிப்பதில்லை எனவே இது ஐபி கொள்கையின் ரகசியத் தன்மை பகுதியில் குறிப்பிடப்பட வேண்டும் வருவாய் பகிர்வு குறித்து ஒரு அறிக்கை இருக்க வேண்டும் வருவாய் பகிர்வு என்பது பல்கலைக்கழகங்கள் செய்யும் ஒரு விஷயம் ஆனால் பின்னர் இலாபப் பகிர்வு என்று ஒன்று உள்ளது இதில் பல்கலைக்கழகம் லாபத்தை மட்டுமே பகிர்ந்து கொள்ளும் அதாவது காப்புரிமையைத் தாக்கல் செய்தல் நிர்வகித்தல் மற்றும் புதுப்பித்தல் ஆகியவற்றில் ஏற்படும் அனைத்து செலவுகளும் கழிக்கப்படுகின்றன இங்கு பகிர்ந்து கொள்ளப்படுவது லாபம் மட்டுமே அமலாக்கத்தைப் பொருத்தவரையில் ஐபி கொள்கையானது வழி செய்ய வேண்டும் எடுக்கப் படக்கூடிய நடவடிக்கைகள் என்ன அது மூன்றாம் தரப்பினருடன் எவ்வாறு ஈடுபடும் மேலும் தகராறுகளைத் தீர்ப்பதற்கு அவற்றை எவ்வாறு முன்னெடுத்துச் செல்லும் ஆகியவற்றைச் சொல்லவேண்டும் தகராறுகளைத் தீர்ப்பது என்று சொல்லும்போது நாம் குறிப்பிடுவது நிறுவனத்திற்குள் ஐபி தொடர்பாக எழக்கூடிய சர்ச்சைகள் இவ்வாறு எழக்கூடிய மோதல்களுக்குத் தீர்வு காண ஒரு உள் பொறிமுறை இருக்க வேண்டும் ஒரு ஐபி மையத்தின் அவசியத்தைப் பொருத்தவரையில் சில ஒழுங்குமுறை தேவைகள் ஐபி மையத்தின் அவசியத்தை வலியுறுத்தலாம் சில நேரங்களில் இது நிறுவனத்தின் பணி அறிக்கையிலிருந்து வரக்கூடும் நிறுவனமானது ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்தால் அந்த ஆராய்ச்சியின் முடிவுகளைப் பாதுகாக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது மேலும் எத்தகைய ஆராய்ச்சி வணிகமயமாக்கப்படவேண்டும் என்பது குறித்தும் நிறுவனமானது முடிவெடுக்கலாம் பொதுவாக அடிப்படை ஆராய்ச்சி என்பது வணிகமயமாக்கப் படுவதில்லை பயன்பாட்டு ஆராய்ச்சியே வணிகமயமாக்கப்படுகிறது மேலும் நான் ஏற்கனவே கூறியது போலப் பரவலும் வணிகமயமாக்கலாகவே கருதப்படுகிறது இப்போது ஐபி மையமானது ஆராய்ச்சியின் தரம் மற்றும் அளவைப் பார்க்கக்கூடிய ஒரு மையமாக இருக்கும் எனவே இது ஆராய்ச்சியின் தரம் மற்றும் அளவைப் பார்க்கக்கூடிய பல்கலைக்கழகத்தின் ஒரு உள்உறுப்பாக இருக்கிறது இப்போது ஐபி மையத்தின் வகையைத் தேர்ந்தெடுப்பது நிறுவனத்தில் மேற்கொள்ளப்படும் ஆராய்ச்சியின் அளவை பொருத்தது இப்போது நீங்கள் மூன்று வகையான ஐபி மையங்களைக் கொண்டிருக்கலாம் நீங்கள் ஒரு உள் ஐபி மையத்தை வைத்திருக்க முடியும் இத்தகைய மையம் நிறுவனத்திற்குள் இருந்து செயல்பாடுகள் மற்றும் ஓட்டங்களை நிறுவுகிறது நீங்கள் ஒரு வெளிப்புற மையத்தை வைத்திருக்க முடியும் இத்தகைய மையம் மூன்றாம் தரப்பினரால் இயக்கப்படுகிறது இந்த மையத்திற்கு நிறுவனத்திற்குள் அலுவலகம் இல்லை இது மூன்றாம் தரப்பினரால் முழுமையாக நிர்வகிக்கப்படுகிறது நீங்கள் ஒரு கலப்பு மாதிரியையும் கொண்டிருக்கலாம் கலப்பு மாதிரியானது எப்படி இருக்கும் என்றால் ஒரு சிறிய அலுவலகத்தில் ஒரு உள்பகுதி அமைந்திருக்கும் ஆனால் அந்த உள்பகுதி அனைத்துச் செயல்பாடுகளையும் செய்வதில்லை ஐபி மையம் செய்யக்கூடிய செயல்பாடுகள் பல்வேறு விதமானவை என்பதை நாம் பார்க்கிறோம் எனவே உள் செயல்பாடுகள் சில சிறியவை மட்டுமே மற்ற செயல்பாடுகள் மூன்றாம் தரப்பு சேவை வழங்குநர்களிடம் செய்வதற்காகத் தரப்படுகின்றன இப்போது பல்கலைக்கழகத் தொழில்நுட்ப மேலாளர்கள் சங்கம் ஏயுடிஎம் ஆராய்ச்சி நிறுவனங்கள் தொழில் நுட்பப் பரிமாற்றத்தை முன் நிறுத்துவதற்கு நான்கு காரணங்களை வரிசைப் படுத்துகிறது பொதுநலனுக்காக ஆராய்ச்சியை வணிகமயமாக்கல் தொழில்நுட்பப் பரிமாற்றம் ஆனது உயர்தர ஆராய்ச்சியாளர்களுக்கு வெகுமதி வழங்கி அவர்களைத் தக்க வைத்துக் கொள்ளவும் பணியமர்த்தவும் வழிவகை செய்கிறது இது தொழில் துறையுடன் நெருக்கமான உறவுகளை உருவாக்குகிறது மேலும் ஆராய்ச்சிக்குத் தேவையான வருமானத்தை ஈட்டுகிறது இப்போது ஒரு நிறுவனம் தொழில் நுட்பப் பரிமாற்றத்தில் ஏன் ஈடுபட வேண்டும் அல்லது தேவை என்ன அல்லது ஒரு ஐபி மையத்தை நிறுவுவதில் அல்லது தொழில்நுட்பப் பரிமாற்றத்தில் ஈடுபடுவதில் ஒரு பல்கலைக்கழகம் பெறும் நன்மை என்ன எனவே முதல் விஷயம் என்னவென்றால் ஒரு பொதுநல முன்னோக்கு உள்ளது ஏனெனில் மேற்கொள்ளப்படும் அனைத்து ஆராய்ச்சிகளும் பாதுகாக்கப்பட்டு சந்தையை அடைகின்றன எனவே பல்கலைக்கழகத்திற்குள் என்ன நடந்தாலும் அது அங்கேயே இருக்காது அது சந்தைக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது அதில் ஒரு பொது நன்மை இருக்கிறது ஏயுடிஎம் சொல்வது என்னவென்றால் தொழில்நுட்பப் பரிமாற்றம் என்பது தரமான ஆராய்ச்சியாளர்களுக்கு வெகுமதி அளிப்பதற்கான ஒரு வழியாகவும் உயர்தர ஆராய்ச்சியில் ஈடுபடும் நபர்களைத் தக்க வைத்துக்கொள்வதற்கான வழியாகவும் இருக்கும் எனவே தொழில்நுட்பப் பரிமாற்றக் கலாச்சாரம் இருந்தால் தரமான ஆராய்ச்சியை அடையாளம் காணும் அமைப்புகள் இருக்கப்போகின்றன தரமான ஆராய்ச்சியில் இருந்து வெளிவரும் தயாரிப்புகளை நாம் அடையாளம் காண்கிறோம் அவற்றைப் பாதுகாத்து அவற்றை வணிகமயமாக்குகிறோம் அவை வணிகமயமாக்கப்படும் போது ஒரு பகுதி இருக்கிறது அதாவது இது பல்கலைக்கழகத்திற்குச் சிறந்த திறமைகளை ஈர்க்கக் கூடும் நெருக்கமான உறவுகளை உருவாக்குவது ஒரு வெளிப்படையான விளைவு ஏனென்றால் பல்கலைக்கழகம் தனது ஆராய்ச்சியை வணிக மயமாக்கத் தொடங்கியதும் அதன் தொழில் துறையால் காப்புரிமை பெற்ற தொழில்நுட்பத்தை விளம்பரப்படுத்தும் போது தொழில்துறையானது பல்கலைக்கழகத்துடன் நெருக்கமான உறவுகளைக் கொண்டிருப்பதில் ஆர்வமாக இருக்கும் மேலும் ஆராய்ச்சியில் இருந்து கிடைக்கும் பணத்தை ஐ பி மையத்தை இயக்குவதற்கும் மேலும் ஆராய்ச்சியில் ஈடுபடுவதற்கும் உள்ளே இழுக்க முடியும் இப்போதே நீங்கள் வைத்திருக்கக்கூடிய ஐபி மையங்களின் வகைகளைப் பார்ப்போம் இப்போது ஒரு மையத்தை ஒரு முழு அளவிலான ஆய்வு மையத்தை இயக்க உங்களுக்குப் பல்வேறு வகையான நிபுணர்கள் தேவைப்படுகிறார்கள் உங்களுக்கு அறிவியல் பின்னணி உள்ள விஞ்ஞானிகள் தேவை ஆவணங்கள் அல்லது சட்ட ஆவணங்களின் பல்வேறு அம்சங்களைப் பார்க்கக்கூடிய வழக்கறிஞர்கள் வணிகமயமாக்கல் முன்னோக்கு மற்றும் திறனைப் பார்க்கக் கூடிய வணிக மேலாளர்கள் ஆகியோர் உங்களுக்குத் தேவை உங்களுக்குக் காப்புரிமை முகவர்களும் தேவை ஆக உங்களுக்கு நான்கு களங்களைச் சேர்ந்த நபர்கள் தேவைப்படுகிறார்கள் அறிவியல் களம் சட்டம் நிர்வாகம் எம்பிஏ அல்லது வணிக நிர்வாகத்தில் பின்னணி கொண்ட பட்டதாரிகள் மற்றும் சட்டம் மற்றும் விஞ்ஞானத்தின் இடைமுகத்தில் இருக்கக்கூடிய காப்புரிமை வழக்கறிஞர்கள் அல்லது காப்புரிமை முகவர்கள் ஆகியோரையும் நீங்கள் வைத்திருக்க வேண்டும் இப்போது ஐபி மையங்களின் வகைகளுள் உள் இயங்கும் வகைதான் பெரும்பாலான பொது நிதி அளிப்பில் இயங்கும் இந்தியப் பல்கலைக்கழகங்களில் வழக்கமாகக் காணப்படுகிறது இதிலுள்ள நிர்வாகிகள் பல்கலைக்கழகத்திலிருந்து நிர்வகிப்பவர்கள் வெளிப்புற மையத்தில் பல்கலைக்கழகம் அல்லது நிறுவனத்திற்காக ஐபி மையத்தை இயக்குபவர் ஒரு சேவை வழங்குனர் அல்லது ஒரு நிறுவனம் போன்ற ஒரு தனிப்பட்ட அமைப்பாக இருக்கலாம் கலப்பு வகை ஐபிஎம் செல்லைப் பொருத்தவரை ஒரு சிறிய அல்லது புதிய ஐபிஎம் செல்லாக இருக்கும் அது ஒரு நிறுவனம் அல்லது ஒரு சட்ட நிறுவனத்துடன் தொடர்பு கொண்டு வேலைகளைச் செய்கிறது இப்போது ஒரு உள் இயங்கும் ஐபி மையத்திற்குத் தேவையான கட்டமைப்பைப் பார்த்தால் அது ஒரு அர்ப்பணிப்பு கொண்ட கட்டமைப்பாக இருக்க வேண்டும் அங்கு நாம் கடந்த வாரம் விவாதித்த உபகரணங்கள் அறை பணியாளர்கள் மற்றும் அனைத்து அம்சங்களும் இருக்க வேண்டும் வெளிப்புற மையம் அல்லது கலப்பு மாதிரி மையத்திற்குக் கட்டமைப்பு என்பது மட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்கலாம் ஏனென்றால் இவற்றில் பல்கலைக்கழகத்துடன் தூரத்திலிருந்து பணி செய்யக்கூடிய தொழில் வல்லுனர்கள் உள்ளனர் ஐபி மையத்தின் விலை குறித்து நாம் ஏற்கனவே கடந்த வாரம் குறிப்பிட்டிருந்தோம் ஏயுடிஎம் 2003 வருடாந்திர உரிமக் கணக்கெடுப்பு இது குறித்து மதிப்பிட்டுள்ளது ஆராய்ச்சி நடவடிக்கைகளில் செலவிடப்படும் ஒவ்வொரு இரண்டு மில்லியன் டாலர்களுக்கும் ஒரு முறையான வெளிப்பாடு செய்யப்படுகிறது இப்போது இது உள்ளீட்டின் அடிப்படையில் கணக்கிடப்படுகிறது ஆராய்ச்சிக்கான உள்ளீடு என்பது ஆராய்ச்சி செலவு என்று நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன் எனவே கணக்கெடுப்பு சொல்வது என்னவென்றால் ஆராய்ச்சிக்காகச் செலவிடப்படும் ஒவ்வொரு இரண்டு மில்லியன் டாலர்களுக்கும் அதாவது இது ஆய்வகங்கள் அமைத்தல் ஆராய்ச்சியாளர்களுக்கு ஊதியம் வழங்கல் என அனைத்தையும் உள்ளடக்கியது இதன் மூலம் வெளிவருவது ஒரு முறையான வெளிப்பாடு அமெரிக்காவில் ஒவ்வொரு ஐந்து மில்லியன் டாலர்கள் ஆராய்ச்சிச் செலவுக்கும் ஒரு காப்புரிமை தாக்கல் செய்யப்படுகிறது என்று கணக்கெடுப்பு கூறுகிறது இப்போது ஐ பி ஆர் ஒரு வெளியீடாக வருவதற்கு முன்பு ஒரு உள்ளீடு உள்ளது என்பதை நீங்கள் புரிந்துகொள்ள உதவும் தரவு இது ஆராய்ச்சியில் செலவிடப்படும் ஒவ்வொரு 8 5 மில்லியன் டாலர்களுக்கும் ஒரு தொழில்நுட்பப் பரிமாற்றம் அல்லது உரிம ஒப்பந்தம் ஏற்படுத்தப்படுகிறது எனவே ஐபி அல்லது அதன் பாதுகாப்பு வருவதற்கு முன்பு செய்யப்படும் முதலீட்டின் அளவை உங்களால் பார்க்க முடியும் ஏறக்குறைய ஒரு நிறுவனத்தில் 100 மில்லியன் டாலர் ஆராய்ச்சி பட்ஜெட்டில் இருந்தால் நீங்கள் 50 வெளிப்பாடுகளைப் பெறலாம் நீங்கள் 20 காப்புரிமை விண்ணப்பங்களைத் தாக்கல் செய்யலாம் அவற்றில் 11 அல்லது 12 ஐ நீங்கள் தொழிலுக்கு உரிமம் ஆகப் பெறலாம் இப்போது ஒரு பல்கலைக்கழகம் இந்த அளவிலான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு ஐபி மையமானது நீண்ட கால முதலீடாக இருக்க வேண்டும் ஏனெனில் நீண்ட கால அர்ப்பணிப்பு காரணமாக செலவுகள் ஏற்படுகின்றன இவை ஆராய்ச்சியுடன் பிணைக்கப்பட்டுள்ளன இது சில வருடங்களுக்கு ஓட்டி விட்டுப் பின்னர் மூடி விடக்கூடிய ஒன்று அல்ல இது ஒரு நீண்ட கால முதலீடாக இருக்க வேண்டும் இப்போது உரிமம் பெற்ற தயாரிப்புத் தொழில்நுட்பம் சந்தைப்படுத்தக் கூடிய தயாரிப்பாக மாற 5 ஆண்டுகள் ஆகும் என்று கூறப்படுகிறது எனவே செய்யப்பட்ட முதலீட்டிற்கும் முதலீட்டை மீட்டெடுப்பதற்கும் இடையே நீண்ட கால இடைவெளி உள்ளது இது நிறுவனத்தில் காரணியாக இருக்க வேண்டிய ஒன்று ஏனென்றால் ஒரு ஐபி மையத்தை நிறுவுவதற்குப் பணத்தைச் செலவழிக்கும் நிறுவனம் சிறிது காலத்திற்குப் பிறகுதான் லாபத்தைக் காணப் போகிறது அல்லது ஐபி மையங்கள் வெற்றிபெற 7 முதல் 10 ஆண்டுகள் வரை தேவை இதுபோன்ற நேரம் வரை வருவாய் வரும் வரை பல்கலைக்கழகம் தான் அலுவலகச் செலவுகளுக்கு மானியம் வழங்க வேண்டும் உள் மையமாக இல்லாதபோது வேறு வழிகளும் உள்ளன வெளிப்புற மாதிரியானது ஆராயக் கூடிய ஒன்று என்பதை நாம் கண்டோம் இப்போது இதில் உள்ளடங்கியுள்ள நீண்டகால முதலீட்டால் காப்புரிமையைத் தாக்கல் செய்வதையும் ஒரு புதிய கலாச்சாரத்தைத் தொடங்குவதையும் விரும்பும் நிறுவனத்திற்கு வெளிப்புற அமைப்புகளுடன் ஒரு தற்காலிக அடிப்படையில் செயல்படுவது மிகவும் சாத்தியமானதாக இருக்கும் இது ஒரு சிறிய அலுவலகத்தை அமைப்பதன் மூலம் செலவையும் குறைக்க வழி செய்யும் அவர்கள் ஒரு சிறிய அலுவலகத்தை அமைத்து மூன்றாம் தரப்பு சேவை வழங்குனர்களுக்கும் பங்குதாரர்களுக்கும் இடையிலான தொடர்பு பணிகளைச் செய்யலாம் மேலும் பல்கலைக்கழகம் மற்றும் சில நிறுவனங்கள் ஒன்றிணைந்து ஒரு பொதுவான ஐபி மையத்தை அமைக்கலாம் இப்போது கொச்சின் பல்கலைக்கழகத்தில் ஒன்று அமைந்துள்ளது அது ஐ யு சி ஐ பி ஆர்எஸ் என்று அழைக்கப்படுகிறது இது பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான ஒரு மையம் ஒரு ஆய்வு மையமானது பல்கலைக்கழகங்களுக்கான ஒரு இடை அமைப்பில் அமைந்து இருந்தால் அதுவும் ஒரு ஐபி மையத்தை நிறுவுவதற்கான செலவைக் குறைக்கக்கூடும் மேலும் நீங்கள் அரசாங்க நிதி உதவி தரக்கூடிய ஐபி மையங்களையும் அமைத்துக்கொள்ளலாம் உதாரணத்திற்கு அனைத்து சி எஸ் ஐ ஆர் ஆய்வகங்களிலும் பொதுவான ஐபி மையம் இருந்தால் ஏனைய அரசாங்க ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கும் வசதி ஏற்படுத்தப்படும் இப்போது அறிவுசார் சொத்துரிமை என்பது எவ்வாறு ஆராய்ச்சி வெளியீட்டில் இணைக்கப் பட்டுள்ளது என்பதையும் ஆராய்ச்சி வெளியீடு எவ்வாறு ஆராய்ச்சியில் ஈடுபடுகிறது என்பதோடு இணைக்கப் பட்டுள்ளது என்பதையும் பார்த்தோம் எனவே இதைப் பார்க்கும்போது புதுமை சுற்றுச் சூழல் அமைப்பைப் பற்றிய ஒரு பரந்த பார்வையை நாம் கொண்டிருக்கவேண்டும் இப்போது கண்டுபிடிப்பு சுற்றுச்சூழல் என்பது பலருக்குப் பல விஷயங்களைக் குறிக்கிறது ஆனால் பெரும்பாலும் நாம் பொதுத்துறைக்கும் தனியார்த்துறைக்கும் இடையிலான ஒரு வித ஒத்துழைப்பைப் பார்க்கிறோம் வரையறையின்படி புதுமை என்பது ஒரு கூட்டுத் தன்மையைக் கொண்டுள்ளது எனவே திறந்த கண்டுபிடிப்பு மாதிரிகள் உள்ளன புதுமை அல்லது ஒரு கண்டுபிடிப்பு சுற்றுச்சூழல் அமைப்பின் மிக முக்கியமான பகுதி அறிவின் பரவலாகும் எனவே அது எந்த வகையில் அமைக்கப்பட்டாலும் அது பொருளாதாரம் முழுவதும் புதிய அறிவின் பரவலைக் கொண்டிருக்கும் வகையில் அமைக்கப்பட வேண்டும் இதில் ஆர் மற்றும் டிRD செலவினங்கள் மட்டும் முக்கியமல்ல கிடைமட்டத் தடைகளைத் தாண்டி அறிவின் பரவல் இருப்பதும் தான் இதில் அரசு ஓரளவு அபாயத்தை எடுத்துக் கொள்ளத் தான் செய்கிறது இப்போது ஒரு ஐபி மையம் ஒரு கண்டுபிடிப்பு சுற்றுச்சூழல் அமைப்புடன் எவ்வாறு இணைக்கப்பட்டுள்ளது நீங்கள் ஐபி மையத்தைப் பயன்படுத்தி ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி ஆகியவற்றைக் கண்காணித்து அளவிடலாம் இது புதுமைகளை ஊக்குவிக்கக் கூடியதாக இருக்கும் மேலும் ஐ பி ஆர் என்பது புதுமைக்கான ஒரு சுருக்கெழுத்து என்பதால் உலக அறிவுசார் சொத்து அமைப்பு உண்மையில் ஐபிஆரை முன்னிறுத்திப் புதுமைகள் ஏற்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது ஏனென்றால் ஐபிஆர் என்பது புதுமையைப் புரிந்துகொள்வதற்கான ஒரு சிறிய வடிவம்தான் என்று கருதப்படுகிறது மேலும் புதுமைச் சுற்றுச்சூழலை அதிகரிக்கும் வகையில் உரிய நேரத்தில் ஐபி மையம் செய்யக்கூடிய நடவடிக்கைகள் இருக்கக்கூடும் மேலும் சமூக தேவைகள் மற்றும் சந்தை தேவைகளை இலக்காகக் கொண்ட உடனடி ஆராய்ச்சிக்கான குறிக்கோள் சார்ந்த ஆராய்ச்சிகளையும் நாம் செய்யலாம்